மீண்டும் வருக இந்த டிரிபிள் இன்டெக்ரலை இப்போது தொடருவோம் எனவே டபுள் இன்டெக்ரல் மற்றும் டபுள் இன்டெக்ரலின் பல பயன்பாடுகளின் மதிப்பீட்டை நாம் ஏற்கனவே முடித்துவிட்டோம் இன்றைக்கு நாம் ட்ரிபிள் இன்டெக்ரலை பற்றி கற்றுக்கொள்வோம் நாம் இந்த விரிவுரையில் மதிப்பீட்டு பகுதியை பற்றி பார்ப்போம் நாம் எப்படி இந்த ட்ரிபிள் இன்டெக்ரலை வரையறுப்பது நாம் டபுள் இன்டெக்ரலில் செய்தபடியே கொடுக்கப்பட்ட ரீஜியனை வகுக்க வேண்டும் எனவே நமது ரீஜியன் த்ரீ டைமென்ஷனல் ஸ்பேசில் த்ரீ டைமென்ஷனாக இருக்கும் நாம் அந்த ரீஜியனை n சப் ரீஜியனாக பிரிப்போம் அந்த சப் ரீஜியன்களின் வால்யூமை V1δV2δVn என்று நாம் சொல்லலாம் எனவே இப்போது நமக்கு ஒரு த்ரீ டைமென்ஷனல் ஸ்பேஸ் இருக்கிறது மற்றும் அதனை நாம் சிறிய ரீஜியன்களாக பிரித்து அவற்றின் வால்யூம்களுக்கு V1δV2δVnஎன்று பெயரிட்டு அழைக்கிறோம் இங்கு நாம் j'th சப் ரீஜியனில் ஒரு ஆர்பிற்றரி புள்ளியாக ஒரு புள்ளியை xjyjzj கருத்தில் கொள்வோம் அது நாம் ஏற்கெனவே செய்த 2 டைமென்ஷனல் போன்றதுதான் நாம் அந்த 2 டைமென்ஷனல் டொமைனை சிறிய செக்க்ஷன்களாக சிறிய செல்களாக பிரித்தோம் மற்றும் அதில் ஒவ்வொரு செல்லிலும் ஒரு புள்ளியை எடுத்து அந்த புள்ளியினுடைய பங்க்ஷனின் வால்யூவை ஏரியாவோடு பெருக்கி அதை எல்லாம் கூட்டி அந்த கூட்டு தொகைக்கு லிமிட் எடுக்கும் போது நாம் டபுள் இன்டெக்ரலை அறிமுகப்படுத்துகிறோம் எனவே இங்கேயும் அதை போலவே நாம் இந்த கூட்டுத்தொகையை கருத்தில் கொள்ளுகிறோம் எனவே எல்லா வால்யூம்களும் Vj பங்க்ஷன் வால்யூவுடன் பெருக்கி அதன் கூட்டுத்தொகையை நாம் கருத்தில் கொள்ளலாம் எனவே j'th சப் ரீஜியனில் இந்த புள்ளியின் xjyjzj பங்க்ஷன் வால்யூவை கருத்தில் கொண்டு நாம் இந்த எல்லா ரீஜியன்களையும் கூட்டும் போது அல்லது இந்த எல்லா ரீஜியன்களையும் பெருக்கும் போது இந்த j 0 விலிருந்து n வரை வேரி ஆகிறது இப்போது இங்கே நாம் லிமிட் எடுக்கும் போது n இன்பினிட்டிக்கு செல்கிறது அல்லது இன்னொரு வழியாக இந்த Vj வழியாக நாம் 0'க்கு செல்கிறோம் ஏனென்றால் டொமைன் பிக்சடாக உள்ளது எனவே நாம் இன்பினிட்டிக்கு செல்லும் n'ஐ அனுமதிக்கும் போது எல்லா சப் ரீஜியன்களும் இன்பினிட்டிக்கு சென்றுவிடும் அது என்னவென்றால் எல்லா சப் ரீஜியனின் வால்யூமும் 0வுக்கு சென்று விடும் எனவே n லிருந்து வரை இந்த லிமிட் இருக்கிறது என்று வைத்துக்கொண்டால் அதை நாம் இன்டெக்ரல் என்று அழைக்கிறோம் மற்றும் இந்த முப்பரிமாண இன்டெக்ரல் அல்லது டிரிபிள் இன்டெக்ரலுக்கு இந்த குறியீட்டை பயன்படுத்தலாம் எனவே முப்பரிமாண பிளேனிலுள்ள ரீஜனனான வால்யூமிற்கு மேலுள்ள இன்டெக்ரலுக்கு நம்மிடம் மூன்று குறியீடுகள் உள்ளன அந்த ஸ்பேசிலுள்ள வால்யூமை இன்டெக்ரேட் செய்யும் பங்க்ஷன் fxyz இங்கே நம்மிடம் உள்ளது மற்றும் நாம் இந்த f ஐ Vj யுடன் கூட்டி கடைசியில் லிமிட் n லிருந்து வரை எடுக்கும் போது இதன் வரையறை நமக்கு கிடைக்கிறது மறுபடியும் நாம் இதன் விளக்கத்தை வேகமாக பார்க்க வேண்டும் என்றால் இந்த f ஆனது V1 என்று கூறப்படுகிறது எனவே அதன் அர்த்தம் என்னவென்றால் இங்கு f நம்மிடம் இல்லை எனவே நாம் இந்த Vjஐ அதாவது இந்த ஒவ்வொரு சப் ரீஜனின் வால்யூமையும் கூட்டுகிறோம் எனவே நாம் இந்த f ஐ 1 என எடுத்துக்கொண்டால் இந்த சப் ரீஜனின் வால்யூமை தவிர நமக்கு ஒன்றும் கிடைக்காது எனவே டபுள் இன்டெக்ரல் மூலமாக நாம் இந்த வால்யூமை கண்டுபிடிக்கிறோம் அந்த வால்யூமானது இந்தக் டபுள் இன்டெக்ரலின் பயன்பாடு ஆகும் ஆனால் நாம் f ஐ இன்டெக்ரன்ட் ஆக கருதிக்கொண்டோம் எனவே இந்த இன்டெக்ரன்ட் உள்ள டபுள் இன்டெக்ரல் மூலமாக நமக்கு வால்யூம் கிடைத்துக்கொண்டு இருக்கிறது ஆனால் இந்த நிகழ்வில் நாம் f க்கு 1 ஐ நாம் பொருத்தும் போது நாம் இந்த டொமைனின் வால்யூமை பெறுகிறோம் இந்த நிகழ்வில் உள்ள டொமைனின் இன்டெக்ரேஷன் என்று குறிக்கப்படுகிறது மேலும் டபுள் இன்டெக்ரேஷன் விஷயத்தில் இரண்டாவது நிகழ்வில் டொமைனின் ஏரியாவை கண்டுபிடிக்கும் பயன்பாடும் நம்மிடம் இருந்தது மேலும் துல்லியமாக இந்த பங்க்ஷனை 1 ஆக அமைத்துள்ளோம் VfxyzdVj1nfxjyjzjVj எனவே f என்பது 1 க்கு சமம் என்று சொன்னால் அது வால்யூமை குறிக்கிறது ஆகவே அதையும் ட்ரிபிள் இன்டெக்ரலின் பயன்பாடுகளில் ஒன்றாகக் காணலாம் எனவே எவ்வாறு ட்ரிபிள் இன்டெக்ரலை கணக்கிடலாம் எனவே டபுள் இன்டெக்ரலை கணக்கிடும் அறிவை பெற்றிருந்தால் இதுவும் எளிதாகும் இதுதான் சிங்கிள் இன்டெக்ரலை ஐடெரேட்டிவ் கணக்கிடுதலின் மூலம் கணக்கிடும் யோசனை ஆகும் எனவே உதாரணமாக அது மிகவும் பொதுவான வடிவம் என்று நாம் கருதினால் மட்டுமே எனவே இது x இன் பொருட்டு எடுக்கப்பட்ட இன்டெக்ரலின் மிகவும் உள்ளான ஒன்றாகும் இந்த x இன் லிமிட்ஸ் ஒரு சாதாரண நிகழ்வில் இந்த y மற்றும் z இன் பங்க்ஷன் ஆகும் முடிவாக நாம் உள்ளிருக்கும் ஒன்றை நாம் இன்டெக்ரட் செய்யும் போது நமக்கு ஏதாவது பங்க்ஷன் கிடைக்கபெறுகிறது ஏனென்றால் நாம் x க்கு மேல் இன்டெக்ரட் செய்துள்ளோம் நாம் x ஐ மேற்கொண்டு பார்க்கமாட்டோம் ஆனால் இங்கு லிமிட்ஸ் y மற்றும் z இன் பங்க்ஷன் ஆகும் மற்றும் நமக்கு y மற்றும் z இன்டெக்ரன்டில் உள்ளது பொதுவாக நாம் உட்புற இன்டெக்ரலை மதிப்பீடு செய்யும் போது நமக்கு y மற்றும் z இன் பங்க்ஷன் கிடைக்கிறது எனவே உட்புற இன்டெக்ரலின் மதிப்பீடு முடிந்தவுடன் வெளிப்புற இன்டெக்ரலை y ஐ பொருத்து இன்டெகிரெட் செய்ய வேண்டும் நாம் இங்கே y ஐ பொருத்து இன்டெகிரெட் செய்கிறோம் மற்றும் y யின் லிமிட்ஸ் z இன் பங்க்ஷன் ஆகும் இந்த இரண்டாவது இன்டெக்ரலை இன்டெகிரெட் செய்தவுடன் நமக்கு சில z இன் பங்க்ஷன்கிடைக்கிறது மேலும் முடிவில் நாம் இந்த xzஐ z ஐ பொறுத்து இன்டெகிரெட் செய்வோம் இப்போது இந்த லிமிட்டின் வேல்யூ கான்ஸ்டண்டாக இருக்கவேண்டும் ஏனென்றால் நினைவில் கொள்ளுங்கள் இந்த இன்டெகிரல் ஒரு கான்ஸ்டண்ட் ஆகும் மேலும் நீங்கள் x y மற்றும் z ஐ பார்க்கமாட்டீர்கள் ஏனெனில் நாம் இந்த வால்யூம் Vயின் மேல் இன்டெகிரெட் செய்கிறோம் அல்லது நம் வால்யூமிலுள்ள எல்லா புள்ளிகளுமான xyzஇல் இன்டெகிரெட் செய்கிறோம் எனவே முடிவில் இது சுதந்திரமாகும் இந்த இன்டெக்ரல் வேல்யூவில் xyz எதுவும் இருக்காது VfxyzdV எனவே நாம் உட்புற இன்டெகிரலை கணக்கிடும்போது கிடைக்கும் z இன் பங்க்ஷன் போன்ற மதிப்பீடு இங்கு நமக்கு கிடைக்கிறது நாம் இதை z ஐ பொறுத்து இன்டெகிரெட் செய்வோம் வெளிப்புற இன்டெகிரலை பொறுத்த வரை அது கான்ஸ்டண்டாக இருக்க வேண்டும் நாம் இன்டெகிரலுக்கு லிமிட்ஸ் கொடுக்கும் போது நாம் பொதுவாக கருத்தில் கொள்ளவேண்டியவை எனவே நாம் x ஐ பொறுத்து இன்டெகிரெட் செய்யும் போது அதன் லிமிட்ஸ் y மற்றும் z இன் பங்க்ஷனாக இருக்கும் இரண்டு லிமிட்களும் கீழுள்ளவை மற்றும் மேலுள்ளவை இந்த இன்டெகிரேஷன் முடிந்தவுடன் x வெளியேற்றபடுகிறது நம்மிடம் y மற்றும் z வேரியபிளின் பங்க்ஷன் உள்ளது அப்புறம் நாம் y ஐ பொறுத்து இன்டெகிரெட் செய்யும் போது அதன் லிமிட்ஸ் 1z மற்றும் 2z போன்று z இன் பங்க்ஷன் ஆகும் எனவே இந்த லிமிட்ஸ் z இன் பங்க்ஷன் ஆகும் மற்றும் வெளிப்புறமானது z இன் கான்ஸ்டண்ட் லிமிட்ஸாக இருக்க வேண்டும் இப்போது நாம் இந்த x y மற்றும் z லிருந்து விடுதலை செய்யப்பட்ட இன்டெகிரலின் வேல்யூவை பெற்றுவிடலாம் இந்த ஸ்ட்ரக்சரைதத்தான் நாம் மனதில் வைத்துக்கொள்ளவேண்டும் VfxyzdVzaby1z2zxf1yzf2yzfxyzdxdydz டபுள் இன்டெகிரலைப் போல இன்டெகிரேஷனின் லிமிட்ஸ் கான்ஸ்டண்டாக இருந்தால் இதிலும் இன்டெகிரேஷனின் ஆர்டர் முதிர்ச்சியற்றது எனவே இதுவும் டபுள் இன்டெகிரல் போலத்தான் டபுள் இன்டெகிரலைப் போல இன்டெகிரேஷனின் லிமிட்ஸ் கான்ஸ்டண்டாக இருந்தால் இதிலும் இன்டெகிரேஷனின் ஆர்டர் முதிர்ச்சியற்றது abcdeffxyzdxdydzefcdabfxyzdzdydx cdefabfxyzdzdxdy இங்கு e லிருந்து f வரையுள்ளது எனவே இங்கேயும் நமக்கு e லிருந்து f வரையுள்ளது எனவே இன்டெகிரேஷனின் ரேஞ்ச் அல்லது இன்டெகிரேஷனின் லிமிட்ஸ் கான்ஸ்டண்டாக இருந்தால் நாம் ஆர்டரை மாற்றிக்கொள்ளலாம் நாம் மேலும் ஆர்டரை dx dz dx dy என்று மாற்றிக்கொள்ளலாம் மற்றும் அதற்குரிய லிமிட்ஸ் ஐ நாம் இன்டெகிரலுக்கு போடவேண்டும் பொதுவாக நமக்கு பங்க்ஷனின் வேல்யூ கிடைத்தப்பின் நாம் அதை அப்படியே விட்டுவிட வேண்டும் அல்லது இன்டெகிரேஷனின் ஆர்டரை மாற்றுவது கடினமானது நாம் இரண்டு வேரியபிள் நிகழ்வில் செய்தது போல ஆர்டரை மாற்றும் போது நாம் இப்போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் நாம் திரும்பவும் ஆர்டரை மாற்றிய பின்பு லிமிட்ஸ் கான்ஸ்டண்டாக இருக்கும் போது இன்டெகிரலின் லிமிட்ஸ் ஐ கணக்கிடும் போது கவனமாக இருக்கவேண்டும் லிமிட்ஸ் கான்ஸ்டண்டாக இருக்குமானால் நாம் ஆர்டரை எளிதாக மாற்றிவிடலாம் எனவே நாம் இங்கு மதிப்பீட்டுக்கு செல்வோம் அதுதான் முதல் எடுத்துக்காட்டு I0a0x0xyexyzdzdydx நாம் எளிதான எக்ஸ்போனேன்ஷியல் பங்க்ஷனை exyz கருத்தில் கொள்வோம் மற்றும் நாம் z y மற்றும் x ஐ பொருத்து இன்டெகிரேட் செய்யவேண்டும்

நாம் மறுபடியும் ஐடெரேட்டிவ் முறைப்படி இன்டெகிரலை மதிப்பிடும் போது அது சிங்கிள் இன்டெகிரலாக மாற்றப்படுகிறது எனவே முதலில் z ஐ பொருத்து பின்னர் y ஐ பொருத்து மற்றும் முடிவில் x ஐ பொருத்து எனவே அடுத்ததாக இரண்டாவது கணக்கான ∭Rdxdydzxyz13 என்ற இன்டெகிரலை மதிப்பீடு செய்வோம் இந்த R அதாவது R ரீஜன் x0y0z0xyz1 என்பதால் சூழப்பட்டுள்ளது இதுதான் இப்போது பிளேன்கள் நாம் முப்பரிமாணத்தைப் பற்றி இங்கு உரையாடுகிறோம் எனவே இந்த x0 தான் இங்குள்ள y z பிளேன் ஆகும் இந்த y0 தான் இங்குள்ள xz பிளேன் ஆகும் இந்த z0 தான் இங்குள்ள xy பிளேன் ஆகும் நம்மிடம் இன்னொரு xyz1 என்ற பிளேனும் உள்ளது

அதன் மையம் a20 ஆகும் நாம் டிரிபிள் இன்டெகிரலை வைத்து கண்டுப்பிடிக்கவேண்டியது வால்யூம் ஆகும் நமக்கு இங்கு இன்டெகிரன்ட் இல்லை சிலிண்டராக கொடுக்கப்பட்ட V இன் மேலுள்ள இன்டெகிரல் உள்ளது மற்றும் நமக்கு உருண்டை உள்ளது எனவே உருண்டை தான் சிலிண்டராக உள்ளது அந்த உருண்டையை வெட்டும் இடத்தில் நாம் வால்யூமை கணக்கிடவேண்டும் எனவே இந்த லிமிட் V ஐ கண்டுப்பிடிப்பது ஒரு முக்கியமான பகுதியாகும் நாம் முதலில் z ஐ பொருத்து கணக்கிடுவோம்

நாம் ஒருவழியாக 1க்கு பொருத்திவிட்டால் நாம் மொத்த வால்யூமையும் இன்னொரு பிளேனுக்கு பிரோஜெக்ட் செய்துவிடலாம் எனவே நாம் ஏற்கெனவே zஐ பொருத்து பொருத்தியிருந்தால் நாம் அந்த வால்யூமை xy பிளேனுக்கு பொருத்திவிடலாம் நாம் xy பிளேனுக்கு பொருத்தினால் நாம் இரு பரிமாணத்தில் உள்ளோம் மற்றும் நமக்கு இரு பரிமாணத்தை எவ்வாறு பொருத்துவது என்று தெரியும் இதுதான் நாம் இந்த விரிவுரைகளை தயாரிக்க பயன்படுத்திய குறிப்புகள் மிக்க நன்றி